கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கன்ட்ரோல் ஆப் மெஷின் டூல்ஸ் அண்ட் ப்ரோஸ்ஸஸ்ஸஸ் இன் ஆன்லைன் பாடத்தின் 2வது விரிவுரைக்கு பார்வையாளர்களை வரவேற்கிறோம் இன்று நாம் பைனரி லாஜிக் மற்றும் லாஜிக் கேட்ஸ் பற்றி விவாதிப்போம் எனவே நாம் உண்மையில் எதைப் பற்றி கவலைப்படுகிறோம் CNC இயந்திரங்களின் கட்டுப்பாட்டின் போது பயன்படுத்தப்படும் அனைத்து சிக்னல்களைப் பற்றி நாம் கவலைப்படுகிறோம் அவை பல சந்தர்ப்பங்களில் பைனரி மதிப்புள்ள சிக்னல்கள் ஆகும் அதாவது அவை 2 மதிப்புகளை எடுக்கலாம் மேலும் அவை பல சேர்க்கைகளுக்கு உட்படுகின்றன CNC இயந்திரங்களில் அவைகள் முடிவெடுப்பதில் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் இந்த வழக்கமான சிக்னல்களை விரைவாகப் பார்ப்போம் பவர் சப்ளையில் இருந்து நீங்கள் ஒரு சிக்னலைக் கொண்டிருக்கலாம் அது 0 வோல்ட் மதிப்பை எடுத்துக் கொள்ளலாம் இது சில சமயங்களில் லோ சிக்னல் அல்லது 0 வோல்ட் அல்லது எண் ரீதியாக 0 என குறிப்பிடப்படுகிறது இதுபோல 5 வோல்ட் மதிப்பு ஹை அல்லது 1 அல்லது 5 வோல்ட் என குறிப்பிடப்படுகிறது ஹை ஆகக் கருதப்படுவதற்கு அது ஹை வோல்ட்டேஜ் ஆக இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல லோ வோல்ட்டேஜ் கூட ஹை ஆகக் கருதப்படலாம் அது நாம் எந்த மரபைப் பின்பற்றுகிறோம் என்பதைப் பொறுத்தது எனவே அதே வழியில் ஒரு சிங்கிள் ஆனது ஹை வோல்ட்டேஜ் மற்றும்லோ வோல்ட்டேஜ் இடையே மாறுபடும் அதனால் நாம் ஒரு பல்ஸ் வோல்ட்டேஜ் ஐப் பெற முடியும் மற்றும் 3 வது படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி A ஆனது 5 வோல்ட் அல்லது 0 வோல்ட் மதிப்பை எடுத்து காலப்போக்கில் மாறுகிறது எனவே இவை பொதுவாக நாம் காணப் போகும் சில டிஜிட்டல் சிக்னல்கள் மேலும் அவர்களுடன் எந்த வகையான செயல்பாட்டைச் செய்யலாம் மற்றும் அவர்கள் எந்த வகையான கணித அல்லது லாஜிக் செயல்பாட்டைப் பின்பற்றுகிறார்கள் என்பதைப் பார்ப்போம் இப்போது பொதுவாக நாம் இந்த பைனரி மதிப்பு மாறிகள் இருக்கும் போது உதாரணமாக A மற்றும் B மற்றும் அவைகள் முன் விவாதிக்கப்பட்டது போல 2 மதிப்புகளை எடுக்க முடியும் நாம் அந்த 2 மதிப்புகளை 1 மற்றும் 0 என்று குறிப்பிடுகிறோம் அவை 5 வோல்ட் மற்றும் 0 வோல்ட் ஆக இருக்கலாம் மேலும் அவை 1 மற்றும் 0 என நாம் குறிப்பிடும் ஹை லெவல் லோ லெவல் ஆகும் எனவே சில உறவுகள் அவற்றுக்கிடையே உள்ளன அவைகள் லாஜிக் செயல்பாடுகளால் வரையறுக்கப்படுகிறது நினைவில் கொள்ளுங்கள் சில சமயங்களில் அவை கணித ரீதியாக குறியீடுகளைப் போல நடந்து கொள்ளலாம் ஆனால் அவை சரியாக கணித செயல்பாடுகள் அல்ல குறைந்தபட்சம் இந்த நேரத்தில் நாம் லாஜிக் செயல்பாடுகளை மட்டுமே விவாதிக்கிறோம் எனவே இந்த லாஜிக் செயல்பாடுகள் எவ்வாறு பிரதிபலிக்கின்றன எடுத்துக்காட்டாக நான் A' என்று எழுதினால் A க்கு நேர் எதிரானது A க்கு 2 மதிப்புகள் மட்டுமே இருக்கும் எனவே A என்பது 1 என்றால் A பிரைம் அல்லது A' என்பது 0 ஆகும் அது சில சமயங்களில் A இன் காம்ப்ளிமென்ட் என்றும் குறிப்பிடப்படுகிறது இதே வழியில் B என்பது 1 என்றால் பிறகு B பிரைம் அல்லது B' என்பது 0 ஆகும் A என்பது 0 என்றால் A' என்பது 1 போன்றது ஆகும் எனவே நம்மிடம் ஒரு பட்டியல் உள்ளது A இன் சாத்தியமான மதிப்புகள் B இன் சாத்தியமான மதிப்புகள் ஆனது 4 சாத்தியமான சேர்க்கைகளை உருவாக்குகின்றன அதற்கு நாம் A' மற்றும் B' ஆகியவற்றையும் எழுதி வைத்துள்ளோம் எனவே A என்பது 1 1 0 0 என்றால் A' என்பது 0 0 1 1 ஆக இருக்க வேண்டும் அதே வழியில் A மற்றும் B க்கு இடையில் சில தொடர்புடைய லாஜிக் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன A B எழுதப்பட்டதாகக் கூறினால் அதை A OR B ஆகப் படிக்க வேண்டும் இது A OR B என்பது ஒரு பங்க்ஷன் என்று கூறும் ஒரு லாஜிக் செயல்பாடு ஆகும் A மற்றும் B இரண்டும் 1 அல்லது A என்பது 1 B என்பது 0 அல்லது A என்பது 0 B என்பது 1 என்றால் லாஜிக் செயல்பாடு மதிப்பு 1 ஆக இருக்கும் மற்றும் மற்ற எல்லா நிகழ்வுகளும் 0 ஆகும் எனவே இது உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன் நீங்களும் உங்கள் நண்பரும் ஒரு குறிப்பிட்ட கொண்டாட்டத்திற்குச் செல்கிறீர்கள் அல்லது ஒரு நிகழ்ச்சிக்குச் செல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் திரைப்படம் முதலியன மற்றும் வாசல்காரர் டிக்கெட் கேட்கிறார் உங்கள் இருவரிடமும் உங்கள் டிக்கெட்டுகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் வாசல்காரர் உங்களைக் கடந்து செல்ல அனுமதிக்கிறார் உங்களில் ஒருவரிடம் மட்டுமே டிக்கெட் உள்ளது எனில் அவர் மிகவும் மென்மையானவர் என்பதால் அவர் உங்களைக் கடந்து செல்ல அனுமதிக்கிறார் ஆனால் உங்கள் இருவரிடமும் டிக்கெட் இல்லை என்றால் அவர் உங்களை அனுமதிக்க மறுக்கிறார் இது A OR B ஆகும் எனவே A OR B ஆனது 1110 ஆக குறிப்பிடப்படுகிறது A மற்றும் B என்றால் என்ன A AND B அவ்வளவு மென்மை இல்லை அதே வாசல்காரர் உங்கள் இருவருக்கும் டிக்கெட் வேண்டும் இல்லையெனில் நான் உங்களை உள்ளே அனுமதிக்கப் போவதில்லை என்று கூறுகிறார் அவர் A AND B ஐப் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் A 1 ஆகவும் B 1 ஆகவும் இருக்கும்போது மட்டுமே A மற்றும் B மதிப்பு 1 ஐத் தக்க வைத்துக் கொள்ளும் மற்ற எல்லா நிகழ்வுகளும் இல்லை அது 0 A XOR B என்பது மற்றொரு தொடர்பைக் கொடுக்கிறது அது A அல்லது B ஆனது 1 ஆக இருந்தால் ஆனால் இரண்டும் 1 ஆக இல்லை என்றால் முடிவு 1 என்று கூறுகிறது எனவே அவை இரண்டும் 1 ஆக இருந்தாலும் அது 1 ஐத் தராது இது எக்ஸ்குளுசிவ் OR என்று அழைக்கப்படுகிறது கடைசி நெடுவரிசையில் A B என்று எழுதியுள்ளோம் சில தன்னிச்சையான செயல்பாடுகள் A B என வரையறுக்கப்பட்டுள்ளன நான் உங்களிடம் கேட்டால் அது எந்த வகையான லாஜிக் செயல்பாட்டைக் குறிக்கிறது என்று சொல்ல முடியுமா அப்படியானால் நீங்கள் ஒரு காரியத்தைச் செய்யலாம் உங்கள் பொது அறிவைப் பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் சரியா இது வேறு எந்த லாஜிக் ஆபரேஷன் போலவும் இருக்கிறதா A OR B இல்லை A AND B இல்லை A XOR B இல்லை ஆனால் நீங்கள் A AND B ஐ நிரப்பினால் அதாவது ' பின்னர் நீங்கள் A B ஐப் பெறுவீர்கள் இது பல சமயங்களில் இருக்கும் சுற்றுகளுடன் ஒப்பிடுவதன் மூலம் சுற்றுகளை உருவாக்குவதற்கான ஒரு வழியாகும் எனவே இந்த வழியில் பைனரி லாஜிக் செயல்பாடுகள் அவை சில சட்டங்களுக்குக் கீழ்ப்படிகின்றன அதை நாம் விரைவாகப் பார்க்கலாம் உதாரணமாக நீங்கள் காம்ப்ளிமென்ட்ஸ்ஸை நினைத்தால் A OR A' 1 ஏன் ஏனெனில் அவற்றில் குறைந்தபட்சம் ஒன்று 1 ஆக இருக்கும் மற்றும் OR என்பது அவற்றில் ஒன்று 1 ஆக இருந்தால் நீங்கள் 1 ஐ விடையாகப் பெறுவீர்கள் A AND A' என்பது 0 ஆகும் ஏனெனில் அவற்றில் குறைந்தபட்சம் ஒன்று 0 ஆக இருக்கும் மேலும் மற்றொரு மாறியுடன் 0 ANDED ஆக இருந்தால் உங்களுக்கு 0 கிடைக்கும் அதே வழியில் A OR 1 என்பது 1 A AND 0 என்பது 0 A AND 1 என்பது A மற்றும் பல காம்முடேட்டிவ் விதியானது கூட்டல் பெருக்கல் மற்றும் பல போன்றது A OR B என்பது B OR A A AND B என்பது B AND A டிஸ்ட்ரிபியூட்டிவ் விதியானது A AND B OR C A AND B OR A AND C இது கணிதத் தொடர்பைப் போன்றது அசோசியேட்டிவ் விதியானது நம்மிடம் உள்ள கணிதச் செயல்பாடுகளைப் போல் இல்லை என்பதைக் கண்டறியும் இடமாகும் A OR B AND C A OR B AND A OR C மேலும் டி மோர்கனின் விதிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக ' A' AND B' மற்றும் பல இப்போது நாம் லாஜிக் கேட்களின் சில சிம்பல்ஸ்க்கு வருகிறோம் லாஜிக் கேட்களை எலக்ட்ரானிக் சர்க்யூட்ரி மூலம் உணர முடியும் மேலும் அவை சிம்பல்ஸ்களால் குறிப்பிடப்படுகின்றன எடுத்துக்காட்டாக இரண்டு சிக்னல்கள் வருகின்றன அவை பைனரி சிக்னல்கள் அவை A மற்றும் B ஆகிய இரண்டு மதிப்புகளை மட்டுமே எடுக்க முடியும் இதன் விளைவாக A AND B மற்றும் அரை நிலவு வடிவம் AND கேட் ஐக் குறிக்கிறது அதே வழியில் வலது புறத்தில் OR கேட்க்கான சிக்னல் காட்டப்பட்டுள்ளது A OR B என்பது இதன் விளைவாகும் அதே வழியில் NOT கேட் அதாவது காம்ப்ளிமென்ட் NAND கேட் AND கேட் மற்றும் NOT கேட் இன் கலவை இவை காட்டப்பட்டுள்ளன நமக்கு ஆர்வமூட்டுவது XOR கேட் ஆகும் இது எக்ஸ்குளுசிவ் OR ஆகும் இப்போது நாம் சில பயிற்சிகளைச் செய்வோம் இதன் மூலம் லாஜிக் கேட்களின் செயல்பாட்டைப் பற்றி அறிந்து கொள்வோம் எடுத்துக்காட்டாக கணித ரீதியாக இரண்டு பிட்களைச் சேர்க்கக்கூடிய ஒரு லாஜிக் சர்க்யூட்டைக் கண்டுபிடிக்க வேண்டிய இந்த குறிப்பிட்ட பணியை நாமே அமைத்துக்கொள்கிறோம் அதாவது என்னிடம் 1 மற்றும் 1 இருந்தால் எனது சர்க்யூட் இந்த இரண்டு 1 களையும் கூட்டி இரண்டின் முடிவைக் கொடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இது பைனரியில் 10 அது 1 மற்றும் 0 ஐக் கூட்டி முடிவை 1 எனக் கொடுக்கும் மற்றும் அது 0 மற்றும் 0 ஐ கூட்டி எனக்கு 0 என முடிவைக் கொடுக்கலாம் எனவே இது கணிதக் கூட்டல் மற்றும் லாஜிக் சர்க்யூட்கள் லாஜிக் செயல்பாடுகளின் உதவியுடன் நான் இந்த கணித செயல்பாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் எனவே கணிதக் கூட்டல்களின் சாத்தியமான முடிவுகளை நான் எழுதியுள்ளேன் A மற்றும் B கூட்டப்படுகின்றன என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் நீல அட்டவணையைப் பார்க்கிறீர்கள் என்றால் 1 1 இன் முடிவுகள் 10 அதாவது அடிப்படையில் 2 என்று அர்த்தம் எனவே நான் ஒரு கேரி நெடுவரிசையையும் சம் நெடுவரிசையையும் எழுதியுள்ளேன் எனவே 1 1 என்பது 10 1 0 என்பது 01 0 மற்றும் 1 என்பது 01 மற்றும் 0 0 என்பது சம் 0 கேரி 0 ஆகும் எனவே A' B' A OR B A AND B முதலியவற்றின் பொதுவான முடிவுகளையும் நான் எழுதியுள்ளேன் எனவே சம் மற்றும் கேரியின் முடிவுகளைத் தரும் சர்க்யூட்களை நாம் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்றால் 1வது நிறுவப்பட்ட ஸ்டாண்டர்ட் கேட்களுடன் விரைவாக ஒப்பிட்டு அவை ஏற்கனவே உள்ளதா என்பதைக் கண்டறியலாம் சரி செய்யப்பட்டது எடுத்துக்காட்டாக கூட்டுத்தொகை A XOR B உள்ளது எனவே சம் ஆனது இரண்டு பிட்களைச் சேர்க்கும் போதெல்லாம் பிட் என்பது பைனரி இலக்கமாகும் நீங்கள் இரண்டு பிட்களைச் சேர்க்கும்போது சம் ஆனது A XOR B ஆல் குறிப்பிடப்படுகிறது மற்றும் கேரி எப்படி குறிப்பிடப்படுகிறது கேரி என்பது A AND B ஆல் குறிக்கப்படுகிறது எனவே நான் ஒரு குறிப்பிட்ட சர்க்யூட்டை உருவாக்கினால் நான் சம் ஐப் பெறுவதற்கு A XOR B ஐயும் கேரி ஐப் பெற A AND B ஐயும் பயன்படுத்தினால் எனது வேலை முடிந்தது அதைப் பார்ப்போம் அவ்வளவுதான் நான் A மற்றும் B ஐக் கொண்டு வருகிறேன் நான் அவற்றைப் பிரித்து ஒரு ஜோடி A மற்றும் B ஐ AND கேட்டிற்கு அனுப்பினேன் இந்த AND கேட்டின் விளைவாக நாம் கேரியை அடைகிறோம் மேலும் நமக்கு ஒரு XOR கேட் உள்ளது இதன் விளைவாக நாம் சம் ஐ அடைகிறோம் இந்த வழியில் நான் இரண்டு பிட்களைக் கூட்டலாம் அவற்றின் கலவை எதுவாக இருந்தாலும் முடிவுகள் எப்பொழுதும் AND இன் அவுட்புட் ஆக கேரி மற்றும் XOR கேட் அவுட்புட் ஆக சம் ஐப் பெறப்படும் இது ஹாப் ஆடர் என்று அழைக்கப்படுகிறது இருப்பினும் நான் இங்கே காட்டிய கணிதக் கூட்டல் என்று பார்த்தால் 2 பைட்டுகள் கூட்டப்படுகின்றன அதாவது 8 இலக்க பைனரி எண்கள் நீங்கள் அவற்றைச் சேர்த்தால் முதலில் 1 1 ஆனது 1 0 ஐக் கொடுக்கும் 0 கீழே வந்து யூனிட் இடத்தைப் பிடிக்கும் மற்றும் அடுத்த நெடுவரிசையில் 1 கேரி ஓவர் உள்ளது எனவே அடுத்த நெடுவரிசையில் நீங்கள் நிறத்தைப் பார்த்தால் நிறம் வேறுபட்டது இந்த நீல நிற நெடுவரிசையில் 3 பிட்களின் கணிதக் கூட்டல் உள்ளது எனவே நீங்கள் இரண்டு பைட்டுகளை ஒன்றாக சேர்க்கும் போதெல்லாம் 3 பிட்களின் கூட்டல் இருக்கலாம் எனவே இதை எப்படி செய்வது என்று விரைவாகப் பார்ப்போம் 3 பிட்களின் கூட்டல் 3 பிட்களின் கணிதக் கூட்டலைப் பற்றி நாம் சிந்திக்கும் போதெல்லாம் நான் செய்தது என்னவென்றால் நான் அவற்றை வெவ்வேறு சாத்தியமான சேர்க்கைகள் மற்றும் சிலவற்றின் முடிவுகளின் நெடுவரிசைகளில் வைத்தேன் மற்றும் சிலவற்றின் முடிவுகள் மற்றும் கேரிகள் எழுதப்பட்டு 1 ஐக் கொடுக்கும் குறிப்பிட்ட முடிவுகள் ஆனது ஹைலைட் செய்யப்படுகின்றன எடுத்துக்காட்டாக A B மற்றும் C ஆனது 1 1 1 ஆகியவற்றின் கலவையை எடுக்கலாம் அதாவது அவற்றின் கூட்டல் நமக்கு 3 ஐக் கொடுக்கும் இது பைனரியில் 11 ஆல் குறிக்கப்படுகிறது எனவே கேரி 1 ஆகவும் சம் 1 ஆகவும் இருக்கும் 2வது வரிசையில் நம்மிடம் A 1 B 1 மற்றும் C 0 உள்ளது அவற்றின் கூட்டல் 2 ஐக் கொடுக்கும் இது பைனரியில் 10 கேரி 1 ஆக இருக்கும் சம் 0 ஆக இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட அட்டவணையில் A B மற்றும் C இன் வெவ்வேறு சேர்க்கைகளை நாம் உருவாக்கியுள்ளோம் அவைகள் ஒன்றாகச் சேர்க்கப்படுகின்றன அவை கேரி மற்றும் சம் இன் வெவ்வேறு மதிப்புகளை அளிக்கின்றன அதில் நாம் செய்தது என்னவென்றால் 1 அல்லது ஹை மதிப்புகளைக் கொண்ட அந்த மதிப்புகளை நாம் சுட்டிக்காட்டியுள்ளோம் எனவே நாம் அந்த வழியில் பார்த்தால் சம் ஆனது 4 நிகழ்வுகளில் 1 இன் மதிப்பை எடுத்துக்கொள்கிறது என்று நான் சொல்லலாம் A B மற்றும் C அனைத்தும் 1 ஆக இருந்தால் அல்லது A 1 மற்றும் B 0 மற்றும் C 0 என்றால் அந்த வழக்கில் சம் ஆனது 1 அல்லது A 0 மற்றும் B 1 மற்றும் C 0 அல்லது A 0 B 0 மற்றும் C 1 என்றால் சம் ஆனது 1 ஆகும் மற்ற எந்த நிகழ்வுகளிலும் சம் ஆனது 1 ஆகும் மேலும் இந்த சேர்க்கைகளை எந்த வகையில் லாஜிக்ரீ தியாக வெளிப்படுத்த முடியும் நாங்கள் எழுதி உள்ளோம் அதாவது A AND B AND C நிகழ்வுகளில் சம் என்பது 1 ஆகும் 1வது நிபந்தனை எழுதப்பட்டால் A AND B AND C OR OR என்பது லாஜிக் OR குறியாக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் அடிப்படையில் எழுதுகிறோம் சம் A AND B AND C OR A AND B AND C OR A AND B AND C OR A AND B AND C எல்லா நிகழ்வுகளையும் சம் 1 ஆகும் என நாம் எழுதி அவற்றை சரியான லாஜிக் செயல்பாடுகளுடன் இணைத்துள்ளோம் மற்ற எந்தச் சந்தர்ப்பத்திலும் நாம் சம்க்கு 1 ஐப் பெறப் போகிறோம் இந்த நிகழ்வுகளுக்கு நாம் மாறிகளை இணைத்துள்ளோம் அந்த யூனிட் பில்டிங் பிளாக்ஸ்கள் அவை 1 ஐ அளிக்கப் போகிறது எனவே A என்பது 1 B என்பது 1 C என்பது 1 சம் இன் 1வது சொல் 1 ஐ வழங்கப்போகிறது மற்றும் மற்றவை 0 க்களை வழங்கப் போகிறது எனவே அந்த வழக்கில் சம் 1 ஆக இருக்கும் எனவே இந்த 8 வழக்குகளில் ஏதேனும் ஒன்றில் இந்த சர்க்யூட் ஆனது சம் இன் மதிப்பைக் குறிக்கும் A என்பது 0 B என்பது 0 C என்பது 0 என்று எடுத்துக்கொள்வோம் இந்த சொற்கள் அனைத்தும் 0s ஆக இருக்கும் எனவே சம் ஆனது 0 க்கு சமமாக இருக்கும் எனவே இது 1 க்கு சமமான நிகழ்வுகளை தனித்தனியாக எடுத்து இவ்வாறு கட்டப்பட்டுள்ளது இந்த 4 நிகழ்வுகளில் மட்டும் 1 ஐ அளிக்கும் ஒரு சர்க்யூட்டை நாங்கள் உருவாக்கினோம் மற்ற சந்தர்ப்பங்களில் அது 0 ஐ அளிக்கப் போகிறது மேலும் அந்த வழியில் நாம் சம் இன் கணித செயல்பாட்டின் லாஜிக் பிரதிநிதித்துவத்தை உருவாக்கினோம் அதே போல் நீங்கள் கேரி ஐ எடுத்தால் ஹைலைட் செய்யப்பட்ட கேஸ்களில் கேரி என்பது 1 ஆகும் அதற்கேற்ப இந்த குறிப்பிட்ட நிகழ்வுகளின் லாஜிக் ரீதியான பிரதிநிதித்துவத்தை உருவாக்கினோம் இந்த வழக்கில் அல்லது இந்த விஷயத்தில் அல்லது இந்த வழக்கில் லாஜிக்கல் OR செயல்பாட்டுடன் அவற்றை இணைத்துள்ளோம் இப்போது நாம் இறுதியில் பெறுவது இதுதானா ஒரு குறிப்பிட்ட லாஜிக் சர்க்யூட் அல்லது லாஜிக் கேட்களின் கலவையால் குறிப்பிடப்படும் சம் ஐப் பெறுகிறோம் அதை எப்படிப் பயன்படுத்துவது நாம் அதை எளிதாக்கலாம் பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக கேரி கேரி என்பது A AND B AND C OR A AND B AND C' OR A' AND B AND C OR A AND B' AND C நாம் இங்கு என்ன செய்கிறோம் என்றால் பூலியன் இயற்கணிதத்தில் A A A என்பதால் அதே மதிப்பைப் பெற நான் எந்த எண்ணையும் A உடன் கூட்ட முடியும் எனவே அதே வழியில் நான் A AND B AND C இன் எந்த எண்ணையும் இறுதி முடிவில் எந்த மாற்றமும் இல்லாமல் கூட்ட முடியும் நாம் என்ன செய்தோம் என்றால் இந்த விதிமுறைகளுக்கு மேலும் 2 A AND B AND C ஐ கூட்டி உள்ளோம் எனவே நம்மிடம் என்ன இருக்கிறது 1 வது சொல் A AND B AND C A AND B AND C' பின்னர் மீண்டும் A AND B AND C ஐச் கூட்டி உள்ளோம் எனவே 1st 2 சொற்கள் ஆனது A AND B ஐ காமன் C C' உடன் எடுக்க அனுமதிக்கும் 3 வது மற்றும் 4வது சொற்கள் B AND C காமன் A A' ஐ எடுக்க அனுமதிக்கும் எனவே இந்த வழியில் C C' A A' B B' 1 எனவே இது A AND B OR B AND C OR A AND C s ஆக வருகிறது எனவே கேரி ஆனது இந்த வழியில் எளிமைப்படுத்தப்படுகிறது அதே வழியில் சம் இன் அவுட்புட்டை எழுதிய பிறகு முதல் இரண்டு சொற்களிலிருந்து காமன் A ஐ வெளியே எடுத்தால் ப்ராக்கெட்டில் B AND C B'AND C' OR முதல் இரண்டு சொற்களிலிருந்து காமன் A' ஐ வெளியே எடுத்தால் ப்ராக்கெட்டில் B AND C B' AND C பெறுவோம் இப்போது B AND C' OR B' AND C என்பது B XOR C ஐத் தவிர வேறில்லை எனவே கடைசி அடைப்புக்குறியிடப்பட்ட சொல் B XOR C ஆகவும் 1 வது அடைப்புக்குறியிடப்பட்ட சொல் B AND C OR B' AND C ஆனது B XOR C இன் காம்ப்ளிமென்ட் தவிர வேறில்லை எந்த வகையில் நாம் அதன் காம்ப்ளிமென்ட் ஐ எடுத்து டி மோர்கனின் விதியைப் பயன்படுத்தியுள்ளோம் இறுதியில் ' ஐ பெற்றுள்ளோம் எனவே இந்த குறிப்பிட்ட சொல் A AND B XOR C' பிளஸ் என எளிதாகிறது மன்னிக்கவும் A AND B XOR Cʹ OR A AND B XOR C A XOR B XOR C எனவே இது கூட்டுத்தொகையின் எளிமைப்படுத்தப்பட்ட வடிவம் ஒரு சிறிய நியூமெரிக்கல் ப்ரோப்லேம்மை எடுத்துக் கொள்வோம் ஒரு அரைக்கும் இயந்திரம் உள்ளது அதில் வெப்பநிலை 60 டிகிரி சென்டிகிரேடுக்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் மேற்பரப்பின் வேகம் வினாடிக்கு 20 மீட்டருக்கும் அதிகமாகவும் டேபிள் ஃபீட் நிமிடத்திற்கு 15 மீட்டர் அல்லது குறைவாகவோ இருந்தால் தானாகவே குளிரூட்டியைப் பயன்படுத்த வேண்டும் சிக்னல்களை உருவாக்கும் சில சிக்னல்களை எடுக்கும் சென்சார்கள் நம்மிடம்உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அங்கு A 0 வெப்பநிலை 60 டிகிரிக்கு குறைவாகவும் இல்லையெனில் 1 க்கு சமமாகவும் இருக்கும் B 0 மேற்பரப்பு வேகம் வினாடிக்கு 20 மீட்டருக்கும் குறைவாகவும் இல்லையெனில் 1 ஆகவும் C என்பது 0 ஆகவும் ஊட்டமானது நிமிடத்திற்கு 15 மீட்டருக்கும் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் போது மற்ற சமயங்களில் 1 ஆகவும் இருக்கும் கேள்வி என்னவென்றால் குளிரூட்டியைப் பயன்படுத்த வேண்டும் எனில் S 1 என்ற அவுட்புட் சிக்னலை அனுப்பும் ஒரு சர்க்யூட்டை உருவாக்க வேண்டும் இல்லையெனில் 0 எனவே படத்தைப் பாருங்கள் அரைக்கும் இயந்திரத்தில் 3 அவுட்புட்கள் உள்ளன மேலும் நீங்கள் வடிவமைக்க வேண்டிய பிளாக் பாக்ஸ் உள்ளது இது S ஐ அனுப்புகிறது இது குளிரூட்டியைப் பயன்படுத்தும்போது 1 ஆகவும் குளிரூட்டியைப் பயன்படுத்தாதபோது 0 ஆகவும் இருக்க வேண்டும் எனவே சர்க்யூட் எப்படி இருக்க வேண்டும் என்பதைப் பார்ப்போம் முதலாவதாக சிக்னல் 1 ஆக இருக்க வேண்டிய 3 நிகழ்வுகளை நாம் சுட்டிக்காட்டியுள்ளோம் இந்த 3 நிகழ்வுகளில் அவுட்புட் சிக்னல் 1 ஆக இருக்க வேண்டும் எனவே முந்தைய எடுத்துக்காட்டின் வாதத்தைத் தொடர்ந்து சிக்னல் 1 ஆக இருக்க வேண்டும் என்று நாம் தருகிறோம் A AND B AND C என்பது 1 அல்லது A AND B' AND C என்பது 1 அல்லது A AND B AND C' என்பது 1 ஆக இருந்தால் சிக்னல் 1 ஆக இருக்க வேண்டும் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்பதைப் புரிந்துகொண்டு ABC யை எடுத்து இறுதியில் மேலும் ஒரு ABC யை க் கூட்டுகிறோம் எனவே 1வது 2 சொற்களில் இருந்து A C பொதுவானது A AND C என்பது பொதுவாக எடுக்கப்பட்டு B OR B' உடன் ANDED செய்யப்பட்டது AB பொதுவாக எடுக்கப்பட்டது மற்றும் அது C OR C' உடன் ANDED செய்யப்பட்டது எனவே அவைகள் B B அதாவது B OR B' C OR C' 1 அதனால் அவைகள் இறுதியில் A AND C OR A AND B ஐக் கொண்டுள்ளனர் இது A AND B OR C எனவே இந்த எளிய சர்க்யூட் உள்ளது A ANDED வித் B OR C இந்த எளிய சர்க்யூட் ஒரு அரைக்கும் இயந்திரத்திற்கான குளிரூட்டியின் ஓட்டத்தை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தும் இந்த 3 இன்புட்கள் உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக அவை வெப்பநிலை மேற்பரப்பு வேகம் மற்றும் அரைக்கும் இயந்திரத்தின் பீட் என்று கருதப்பட்டன நன்றி